இன்று நாம் Frenel's இரட்டை முப்பட்டகத்தை உபயோகித்து ஒரே வண்ணம் உடைய ஒளியின் அலை நீளத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்க்க இருக்கிறோம் இந்த சோதனை குறுக்கீட்டு விளைவு காண சோதனை என்பது உங்களுக்கு தெரியும் குறுக்கீட்டு விளைவிற்கு இரண்டு ஒத்திசைவான மூலங்கள் தேவைப்படும் ஒளி அலைகள் இந்த இரண்டு மூலங்களிலிருந்து வரும் பொழுது ஒன்றுக்கொன்று சூப்பர் இம்போஸ் ஆகிறது இந்த இரண்டு அலைகள் சூப்பர் பொசிஷன் முறைப்படி குறுக்கீட்டு விளைவு உண்டுபண்ணுகிறது அதனால் நமக்கு கரும் பட்டை மற்றும் பிரைட் பட்டை கிடைக்கிறது இந்த பட்டை வடிவம் நிறைய விஷயங்களை பெற்றிருக்கிறது பட்டையின் அகலத்தை உபயோகப்படுத்தி அதனுடைய மற்ற காரணிகளை கொண்டும் நாம் அந்த சோதனையில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒளியின் அலை நீளத்தை கணக்கிடலாம் இரண்டு தனித்தனியான ஒளி மூலங்களை வைத்து நாம் ஒத்திசைவான ஒளி மூலங்களை பெற முடியாது ஒரு ஒளி மூலத்திலிருந்து நாம் இரண்டு ஒளி மூலங்களை உண்டு பண்ணவேண்டும் அதைத்தான் நாம் இரட்டைப் பிளவு சோதனையில் செய்கிறோம் இந்த இரண்டு துவாரங்களின் வழியாக ஒளியானது வருகிறது இந்த இரண்டு துவாரங்ளும் ஒளி மூலங்களாக செயல்படுகிறது இவைதான் இப்பொழுது ஒத்திசைவான ஒளி மூலங்கள் குறுக்கீட்டு விளைவை பெறுவதற்கு ஒரு மூலத்திலிருந்து இரண்டு மூலங்களை நாம் பெற வேண்டியிருக்கிறது ஒளியானது இந்த இரண்டு மூலங்கள் இருந்து வந்து சூப்பர் இம்போஸ் ஆகி குறுக்கீட்டு விளைவை உண்டு பண்ணுகிறது நாம் குறுக்கீட்டு விளைவு உண்டு பண்ணுவதற்கு நிறைய சோதனைகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம் அவற்றில் ஒன்றுதான் இரட்டை முப்பட்டகம் முப்பட்டகம் படத்தில் பாருங்கள் இதுதான் இரட்டை முப்பட்டகம் இது 2 முப்பட்டகங்களை அதன் அடியுடன் சேர்த்து வைத்தோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறது இதனுடைய கோணம் 180 இதில்179 5 என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது மிகவும் மெல்லியதாக உள்ளது இரட்டை முப்பட்டகம் என்றால் 2 முப்பட்டகம் உள்ளது என்று பொருள் இந்த முப்பட்டகத்தின் முன்னாள் ஒரு ஒளி மூலம் உள்ளது இந்த ஒளி மூலத்திலிருந்து ஒளியானது இந்த முப்பட்டகத்தின் மேல் விழுகிறது இந்த மேல் பகுதியானது விலகல் அடைகிறது படத்தில் இதுதான் விலகல் அடைந்த ஒளியாகும் இதை பின்பக்கம் நோக்கி இழுத்து சென்றாள் அது இந்த புள்ளியில் சந்திக்கிறது அதாவது ஒளியானது S1 லிருந்து வருவதாக தோன்றுகிறது இதுதான் விர்ச்சுவல் ஒளி மூலம் ஆகும் ஒளியானது கீழ் பகுதியிலிருந்து அதே மாதிரி வருகிறது அதுவும் விலகல் அடைகிறது அதனுடைய பகுதியை பின்னோக்கி இழுத்து சென்றாள் அதுவும் இங்கே சந்திக்கிறது இதுவும் ஒரு விர்சுவல் ஒளி மூலமாகும் இவ்வாறாக இரட்டை முப்பட்டகத்தில் இருந்து ஒரே ஒரு ஒளி மூலத்தின் மூலமாக S1 மற்றும் S2 விர்சுவல் ஒளி மூலங்களை நாம் உண்டுபண்ண முடியும் இதுதான் இரட்டை முப்பட்டகத்தின் மூலமாக விர்ச்சுவல் ஒளி மூலத்தை உண்டாக்கும் முறையாகும் S1 மற்றும் S2 ஒத்திசைவான ஒளி மூலங்கள் ஆகும் இந்த ஒளியானது இப்பொழுது குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகிறது திரையில் நாம் குறுக்கீட்டு விளைவு பட்டைகளை பார்க்கிறோம் இந்தத் திரையில் நீங்கள் பார்ப்பது கரும் பட்டைகள் மற்றும் பிரைட் பட்டைகள் இரண்டு பிரைட் பட்டைகளின் நடுவே ஒரு கரும் பட்டை உள்ளது இரண்டு ஒளி அலைகள் ஆக்கப்பூர்வமாக குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்தும் பொழுது நமக்கு பிரைட் பட்டையும் இரண்டு ஒளி அலைகள் அழிவுகரமான குறுக்கிட்டு விளைவை ஏற்படுத்தும் போது நமக்கு கரும் பட்டையும் கிடைக்கிறது திரைக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையேயான தூரம் D பட்டை அகலம் β என்று வைத்துக் கொண்டோமானால் பட்டை அகலம் β D λ d இங்கு λ என்பதுஒளியின் அலைநீளம் ஆகும் இரட்டை முப்பட்டகம் இந்த அனைத்து கண்டிஷன் களையும் பூர்த்தி செய்கிறது நமக்கு ஒரு மூலத்திலிருந்து இரண்டு ஒத்திசைவான ஒளி மூலங்கள் கிடைக்கிறது இங்கு நமக்கு விர்ச்சுவல் ஒளி மூலமும் இருக்கிறது நாம் திரையில் குறுக்கீட்டு விளைவை பெறுகிறோம் குறுக்கீட்டு பட்டையின் அகலத்தை அளவிட முடிகிறது இங்கு நாம் உபயோகப்படுத்தும் ஒளி மூலமானது ஒற்றை வண்ணமான ஒளி மூலமாகும் ஒற்றை வண்ணம் என்றால் அதில் ஒரே ஒரு அலைநீளம் தான் உள்ளது இதை Fresnel's இரட்டை முப்பட்டகத்தின் மூலமாக நாம் அளவிட்டு உள்ளோம் இந்த அனைத்து வகையான அரேஞ்ச்மெண்ட் களும் நமக்கு தேவைப்படுகிறது இப்பொழுது திரையில் கிடைக்கும் பட்டை அகலத்தை நம்மால் அளவிட முடிகிறது இதை அளவிடுவது ஒன்றும் கடினமானது கிடையாது ஆனால் எது கடினம் என்றால் இரண்டு விர்சுவல் ஒளி மூலத்திற்கு இடையேயான தூரத்தை அளவிடுவது கடினமானதாகும் ஏனென்றால் அவற்றை நாம் பார்க்க முடியாது பிறகு எவ்வாறு இந்த d தூரத்தை அளவிடுவது நாம் எங்கு கான்வெக்ஸ் லென்ஸை உபயோகப்படுத்துகிறோம் படத்தில் பாருங்கள் நான் கான்வெக்ஸ் லென்ஸை இங்கு வைக்கிறேன் ஒளியானது வருகிறது ஒளியானது இரண்டு விர்ச்சுவல் ஒளி மூலத்திலிருந்து வருகிறது இப்பொழுது நமக்குத் திரையில் நிஜ இமேஜ் கிடைக்கிறது இது விர்ச்சுவல் ஒளி மூலத்தின் மூலமாக கிடைக்கிறது இப்பொழுது திரை மற்றும் ஒளி மூலத்திற்கு இடையேயான தூரம் லென்சின் குவிய தூரத்தை போல் நான்கு மடங்கு இருந்தால் அதாவது 4 f உங்களுக்கு இரண்டு இடங்களும் தெரிகிறது இப்பொழுது திரையில் உங்களுக்கு நிஜ இமேஜ் தெரிகிறது ஆம் இப்பொழுது திரையை குவிய தூரத்தைப் போல நான்கு மடங்கான இடத்தில் நாம் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்தால் தான் நமக்கு இந்த நிஜ இமேஜ் கிடைக்கும் நான் இங்கு இந்த முறையை விளக்கியுள்ளேன் இங்கு இரண்டு ஒளி மூலங்கள் உள்ளன இந்த இடத்தில் லென்ஸ் உள்ளது நீங்கள் விர்ச்சுவல் இமேஜ் பெறுகிறீர்கள் திரையில் நீங்கள் நிஜ இமேஜை பெறுகிறீர்கள் இரண்டு நிஜ இமேஜ் காண தூரத்தை உங்களால் அளவிட முடிகிறது அதனுடைய தூரம் d1 என்று இருந்தால் இந்த இரண்டாவது இடத்திற்கு தூரமானது d2 என்று இருந்தால் நமக்கு d ஆனது ஸ்கொயர் ரூட் ஆப் d1 d2 உண்மையிலேயே இது லென்ஸின் முதலாவது இடத்திற்கு u ஆகும் v என்பது லென்ஸின் இரண்டாவது இடமாகும் u என்பது பொருளுக்கு இடையேயான தூரமாகும் மற்றும் v என்பது இமேஜின் தூரமாகும் இங்கு v என்பது உண்மையிலேயே u ஆகும் உங்களுக்கு ஒரு பொருளின் உருப்பெருக்கம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியும் உயரம் d1 உண்மையான உயரம் d என்பது d1 d இதுvu இக்கு சமமாகும் இதே மாதிரியாகd2 d என்பது uv இக்கு சமமாகும் அதாவது இமேஜ் தூரம் டிவைடட் பை பொருளின் தூரம் இவற்றை நாம் பெருக்கினாள்நமக்கு கிடைப்பது 1 இங்கு நாம் D மற்றும் d ஐ எளிதாக அளவிட முடியும் நாம் பட்டையின் அகலத்தையும் எளிதாக அளவிட முடியும் மேலும் இங்கு இன்டெக்ஸ் எரர் உள்ளது அதை எவ்வாறு கணக்கிடுவது அதை தள்ளுபடி செய்து விடலாம் எவ்வாறென்றால் D என்பதை D1 மற்றும் x உடன் கூட்டுவதால் கிடைப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த error சரி செய்த தாக்கிவிடும் β Dλ d D என்பது திரைக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையேயான தூரம் D D1 x என்று இருந்தால் β 1 D 1 x λ d மற்றும் β 2 D 2 x λ d இப்பொழுது பட்டை அகலத்தை நாம் இவ்வாறு கணக்கிடலாம் λ β 2 β 1 d நாம் பட்டை அகலத்தை கணக்கிடுவதற்கு மைக்ரோ மீட்டர் அளவையை உபயோகப்படுத்தலாம் ஐ பீஸ் இல் இணைக்கப்பட்டுள்ள மைக்ரோ மீட்டர் இன் லீஸ்ட் கவுண்ட்பற்றி நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் மேலும் நாம் D அளவிட வேண்டும் ஆப்டிகல் benchன் லீஸ்ட் கவுண்ட்பற்றி நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் மேஜையின் மீது உள்ள இரட்டைமுப்பட்டகத்தின் இடத்தையும் குறித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவற்றை நாம் பொருத்தும் பொழுது இவற்றின் இடம் மாறாமல் இருக்கும் எதை அளவிட வேண்டும் நாம் இப்பொழுது அளவிட வேண்டியது d மற்றும் β திரையில் இரண்டு வெவ்வேறு இடங்களுக்கான β 1 மற்றும் β 2 மற்றும் d அளவுகளை பதிவு செய்வதற்கான டேபிள் இதுதான் இதை இந்த டேபிள் பற்றி ஏன் நான் விவரிக்கிறேன் எந்த இடத்தில் கண் வில்லை பொசிஷனை நாம் அளவிடுவதுமேலும் நாம் லென்ஸ் பொசிஷனை யும் அளவிட வேண்டும் இங்கு கண் வில்லை தான் திரையாகும் திரை என்று நான் குறிப்பிட்டது எல்லாம் இங்கே கண் வில்லை இந்த கண் விலையில் தான் ஒரு கிராஸ் வயர் உள்ளது இங்குதான் குவிய மையம் உள்ளது இந்த போகள் பிளேன் திரையாக செயல்படுகிறது லென்ஸ் இருக்குமிடம் மற்றும் கண் வில்லை இருக்கும் இடம் இதுதான் கண்வில்லை இருக்கும் இடம் I மற்றும் II இங்கு நாம் கண் வில்லை இருக்கும் திசையை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஏனென்றால் பட்டை அகலம் அல்லது இமேஜ் நீளம் மிகவும் சிறியது கண் வில்லை நகரும் திசை திசையில் நாம் இமேஜை பார்க்கிறோம் இப்பொழுது நாம் கண் வில்லையை இடமிருந்து வலமாக நகர்த்தினாள் மேலும் இவ்வாறு நகர்த்தும் பொழுது நாம் ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மீண்டும் வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக கண் வில்லையை நகர்த்தி இப்பொழுதும் ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இவை இரண்டிற்கும் ஆவரேஜ் எடுக்க வேண்டும் இடது பக்கம் நிஜ இமேஜ் இரண்டு இமேஜ்கள் நமக்கு தெரிகிறது அதாவது நிஜ இமேஜ் விர்ச்சுவல் ஒளி மூலத்தின் நிஜ இமேஜ் இமேஜ் 1 அல்லது இமேஜ் 2 இடது இமேஜ் அல்லது வலது இமேஜ் மைக்ரோ மீட்டர் ரீடிங் நாம் எடுக்க வேண்டும் அதாவது இடது இமேஜின் ரீடிங் a என்றும் வலது இமேஜின் ரீடிங் b என்றும் எடுத்துக்கொள்வோம் நாம் மைக்ரோ மீட்டரை இடது புறம் இருந்து வலது புறம் நகர்த்தும் பொழுதும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் நகர்த்தும் பொழுதும் இரண்டு முறை ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இதற்கான ஆவரேஜ் எடுக்க வேண்டும் d1 என்பது லென்ஸ் 1 இருக்கும் இடம் மற்றும் d2 என்பது லென்ஸ் 2 இருக்கும் இடம் d என்பதுd1 மற்றும்d2 வின் ஸ்கொயர் ரூட் ஆகும் இங்கு ஸ்லிட் இருக்கும் இடம் மற்றும் முப்பட்டகம் இருக்கும் இடம் இவற்றை மாற்றாமல் மற்றவைகளை மாற்றி இரண்டு மற்றும் மூன்று முறை ரீடிங் எடுக்க வேண்டும் பிறகு அவற்றிற்கான ஆவரேஜ் எடுக்க வேண்டும் அதாவது திரையின் தூரத்தை மாற்றிக்கொண்டே நாம் ரீடிங் எடுக்கவேண்டும் மீண்டும் ஸ்லிட் இருக்கும் இடம் மற்றும் முப்பட்டகம் பெஞ்சின் மேல் இருக்கும் இடம் ஆகியவற்றை குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கு கண் வில்லை என்பது திரையாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் திரையாகும் இப்பொழுது நாம் மீண்டும் சோதனையை செய்யலாம் இப்பொழுது நமக்கு லென்ஸ் தேவையில்லை லென்சை நீக்கிவிட்டு சோதனையை செய்யலாம் இரண்டு ஒளி மூலங்கள் இருப்பது நமக்கு தெரியும் இப்பொழுது இந்த இரண்டு ஒளி மூலங்களின் மூலம் நாம் குறுக்கீட்டு விளைவையும் குறுக்கீட்டு விளைவு பட்டையையும் பார்க்க முடியும் பட்டை அகலத்தை நாம் அளவிட வேண்டும் ஒளி மூலத்திலிருந்து இந்த கண் வில்லை ன் தூரமானது d1 இப்பொழுது நாம் குறுக்குப் பட்டையை கண் வில்லையில் பார்க்கலாம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் குறுக்கு பட்டையை இடமிருந்து நாம் என்ன வேண்டும் இப்பொழுது குறுக்கு வயரை பட்டையின் மேல் வைத்து இடமிருந்து வலமாக 1 2 3 4 5 என்று எண்ண வேண்டும் பொதுவாக நான் ஒன்று பிறகு ஆறாவது ரீடிங் பிறகு நான் பதினொன்றை எடுத்துக்கொள்வேன் பிறகு 16ஆவது இந்த மாதிரி நான் கிராஸ் வயரை இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் நகர்த்தி ரீடிங் குறித்துக் கொள்வேன் இந்த இடமிருந்து வலம் மற்றும் வலமிருந்து இடம் இவற்றிற்கான ஆவரேஜ் எடுத்துக்கொள்ளவேண்டும் இங்கு ஆவரேஜ் m1 பிளஸ் m2 டிவைடட் பை 2 இது இடமிருந்து வலது பக்கத்திற்கு உள்ளது பிறகு நாம் பட்டை அகலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நான் முதலாவதாக முதல் பட்டை பிறகு 6வது பட்டை எடுத்துக் கொண்டுள்ளேன் இங்கு முதலாவது மற்றும் 6வது பட்டை கான இடைவெளி 5 அதாவது n என்பது 5 இதை நான் குறித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக ஆறிலிருந்து 11 வரை இப்பொழுது இந்த இரண்டு அளவீடு களுக்கும் என்ன வித்தியாசம் நான் குறித்துக் கொள்கிறேன் பிறகு அடுத்த ஐந்து பட்டைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பட்டை அகலமானது 5 பட்டைக் ஆனது பிறகு நான் இதற்கான ஆவரேஜ் எடுத்துக் கொள்கிறேன் இது r என்றாள் பட்டை அகலம் என்பது Rn இங்கு n என்பது 5 ஆகும் இப்பொழுது நாம் பெறுவதுβ 1 இதே மாதிரியாக நான் கண் வில்லை யின் இரண்டாவது இடத்திற்கும் சோதனையை திருப்பி செய்கிறேன் இரண்டாவது இடத்தில் தூரமானது மூலத்திற்கும் திரைக்கும் உண்டான தூரமானது D2 இப்பொழுது பட்டை அகலம் d2 இப்பொழுது நான் சோதனையை திருப்பி செய்தால் சோதனையை மீண்டும் செய்தால் எனக்கு கிடைப்பது β 3 இப்பொழுது முதலாவது செட் β 2 β 1 என்பது D2 D1 இது D என்ற தூரத்திற்கு ஆனது இது சென்டி மீட்டரில் அளவிடப்படுகிறது β 3 β 2 என்பது D3 D2 இப்பொழுது நாம் அலை நீளத்திற்கானஃபார்முலாவை இவ்வாறு கணக்கிடலாம்

நாம் ஏற்கனவே இந்த அனைத்து அளவுகளையும் அட்டவணையில் குறித்து வைத்துள்ளோம் இரண்டாவது செட் அளவீடுகளும் நாம் இதே மாதிரி கால்குலேட் செய்ய வேண்டும் பிறகு இந்த இரண்டிற்கும் ஆவரேஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு இங்கே அட்டவணையில் இருந்து அனைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு அலைநீளத்தின் ஆவரேஜ் கணக்கிட்டுக் கொள்ளலாம் நாம் எங்கே எரர் கால்குலேஷன் செய்யவேண்டியுள்ளது அதை எவ்வாறு செய்வது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் இது உங்களுக்கான வொர்கிங் ஃபார்முலா பீட்டா என்பது என்ன அது R n R என்பது என்ன R என்பது r பது பட்டை அகலம் இது n என்பது பட்டைகளின் மொத்த பட்டை அகலம் எனில் ஒரு பட்டை அகலம் என்பது R n இங்கு β வை நேரடியாக கணக்கிட வில்லை நாம் R மற்றும் n மற்றும் d என்ற அளவுகளை அளவீடு செய்தோம் ஆம் நாம் d நேரடியாக கணக்கிட வில்லை நாம் d1 மற்றும் d2 இவைகளை அளந்தோம்

இதை டிஃபரண்டியட் செய்தாள் நமக்கு ẟλ λ 2 ẟ R R2 - R1 2 ẟ D D2 - D1 ½ 2 ẟd d கிடைக்கிறது இங்கு எரர் மற்றும் least கவுண்ட் இரண்டு கேஸ் களிலும் ஒன்றாக உள்ளது சமமாக உள்ளது இங்கு எரர் என்பது அடிடிவ் ஆக உள்ளது அதனால்தான் நாம் இங்கு கூட்ட வேண்டியுள்ளது அவற்றை கழிக்க முடியாது மீண்டும் நமக்கு கிடைக்கும் லாஜிக் ஆனது 2 ẟ D D2 - D1 மைக்ரோ மீட்டர் இன் least count எடுத்துக் கொண்டோமானால் ஒவ்வொரு R மற்றும் d மதிப்புகளுக்கும் இரண்டிற்குமான வித்தியாசத்தை எடுத்துக் கொள்கிறோம் இதனால் நமக்கு எரர் இரண்டு மடங்காக கிடைக்கிறது அதனால்தான் நாம் மைக்ரோ மீட்டர் least count இரண்டால்பெருக்கிகிறோம் இதே மாதிரியாக டெல் D என்பது ஆப்டிகல் அளவுகோலின் least count ஆகும் இங்கும் டி என்பது இரண்டு அளவு களுக்கும் இடையேயான வித்தியாசம் இதனால்தான் நாம் least count இரண்டால் பெறுகிறோம் இந்த அளவீடுகள் இருந்து நாம் அலைநீளத்தில் அளவுகளில் உள்ள error கணக்கிட முடியும் இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி